இப்பொழுது நீங்கள் காண்பது போல நமக்கு பிரத்தியேகமாக இரண்டு தேவைகள் உள்ளன அவை இன்விஸிட் மற்றும் இர்ரோட்டைஷனல் என்று இருக்க வேண்டும் என்பவை இந்த இரண்டிற்கும் இடையே ஒரு சுவாரஸ்யமான தொடர்பு இருக்கிறது எனவே இவற்றின் அடிப்படைக்கு சென்று நமது கேள்விகளுக்கு விடை காணலாம் நமக்கு ஒரு இர்ரோட்டைஷனல் ப்லொ அமையுமானால் அது இன்விஸிட் ப்லொ ஆகவும் இருக்க வேண்டுமா அதேபோல நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள இன்விஸிட் ப்லொ கண்டிப்பாக இர்ரோட்டைஷனல் ப்லொ ஆகவும் இருக்கவேண்டியது அவசியமா இந்த இரு கேள்விகளுக்கும் விடையை எளிதாக கூறிவிட முடியாது அதற்காக இவற்றின் அடிப்படை பற்றி நாம் பார்க்கலாம் நமக்கு ஒரு இர்ரோட்டைஷனல் ப்லொ இருப்பதாக வைத்துக்கொள்வோம் அதாவது பாய்மபொருள் தடையில்லாமல் ஓடிக்கொண்டிருக்கிறது மேலும் அது இர்ரோட்டைஷனல் ப்லொ என்று இருக்கும்போது இது நல் வர்டீசிட்டி வெக்டர் என அமையும் இனி நமக்கு எழும் கேள்வி எதைக் கொண்டு இந்த இர்ரோட்டைஷனல் ப்லொவினை ரோட்டைஷனல் ப்லொவாக மாற்ற முடியும் இதனுடைய ரொட்டேஷனலிட்டி பண்பினை நம்மால் மாறாமல் வைத்துக்கொள்ள முடியுமா ஒரு இர்ரோட்டைஷனல் ப்லொவினை சில காரணிகளை மாற்றுவதன் மூலம் ரோட்டைஷனல் ப்லொ ஆக மாற்ற முடியும் எனவே இந்த காரணிகள் என்னென்ன மிக முக்கியமான காரணிகள் சாலிட் பௌண்டரி மற்றும் விஸ்கஸ் எபெக்ட் என்பவையாகும் சாலிட் பௌண்டரி என்பது ஒரு பாய்மபொருள் ஒரு திடப்பொருள் மீது ஓடும்போதுஇரண்டிற்கும் இடையே உள்ள எல்லையை குறிக்கும் மற்றும் விஸ்கஸ் எபெக்ட் என்பது பொதுவாக விஸ்கசிட்டி அதிகமாக அமைந்துள்ள அனைத்து பாய்மபொருளுக்கும் அமையும் நம்முடைய பாய்மபொருள் ஓட்டம் உண்மையில் இர்ரோட்டைஷனல் என இருந்தாலும் பாய்மபொருளால் அதே நிலையில் வெகுநேரம் இருக்க முடியாது இதன் அர்த்தம் நீங்கள் உங்களுடைய பாய்மபொருள் ஓட்டம் இப்பொழுது இர்ரோட்டைஷனல் என்று அனுமானம் செய்து இருப்பீர்களேயானால் மற்றொன்றாக நீங்கள் கொண்டுள்ள விஸ்கஸ் ப்லொ என்ற அனுமானத்தின் காரணமாக உண்மையில் பாய்மபொருள் ஓட்டம் இர்ரோட்டைஷனல் ஆக இருக்காது இதனை சமன்பாடுகள் ஆக விவரிப்பது இந்தத் தொடக்க நிலையில் இருக்கும்போது கடினமான ஒன்று ஆனால் உண்மையில் நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது இர்ரோட்டைஷனல் ப்லொ என்று சொல்லும்போது அவைஎல்லா நேரங்களிலும் அவ்வாறே இருந்து கொண்டிருக்கும் என்பது அல்ல அவை அவ்வாறு இல்லாமல் இருப்பதற்கு முக்கிய காரணிகள் விஸ்கஸ் எபெக்ட் மற்றும் பாய்மபொருள் திடப்பொருள்லோடு கொள்ளும் தொடர்பு எல்லைகள் ஆகும் மற்றொரு முக்கியமான காரணி ஷாக் வௌஸ் அமைந்திருப்பது பொதுவாக இந்த ஷாக் வௌஸ் கம்ரசிபில் ப்லொ அமைப்பில் எப்பொழுது பாய்மபொருள் ஓட்டத்திற்குத் தடை ஏற்பட்டு பாய்மபொருள் தன்மைகள் பெரிய அளவில் மாற்றம் அடைகிறதோ அப்பொழுது அதிகம் உருவாகிறது எனவே ஷாக் வௌஸ் என்பதற்கு முன்னும் பின்னும் பாய்மபொருள் தன்மையில் மிக அதீத வேறுபாட்டை காணமுடியும் மேலும் அதே நிலையில் இந்த ஷாக் வௌஸ் குறுக்கே இதன் ஓட்டம் சூப்பர்சானிக் என்பதிலிருந்து சப்சானிக் என்று மாற்றமடையும் அதாவது மேக் நம்பர் மதிப்பு ஒன்றுக்கு மேல் இருந்தது 1 க்கு கீழ் வந்துவிடும் இந்த வெப்ப அடுக்கல் காரணமாக பல வெப்ப அடுக்குகள் உருவாகும் இவை பாய்மபொருளின் வெப்பநிலை காரணமாக மற்றும் அடர்த்தி வேறுபாட்டினால் இவை நிகழ்கின்றன எனவே பாய்மபொருளின் சூடான பகுதி மேற்பரப்பிலும் குளிர்ந்த பகுதி கீழ் பரப்பிலும் அமையும் இவை நிகழக் பாய்மபொருளின் வெப்ப நிலை காரணமாக அமையும் இவை அமையும் திசையும் புவியீர்ப்பு விசைக்கு எதிர் திசையில் அமைவதால் இவற்றை நாம் தெர்மல் ஸ்டர்ட்பிகேஷன் என்று அழைக்கிறோம் இவ்வாறான வெப்ப அடுக்குகளால் ஒரு பாய்மபொருள் ஓட்டத்தை இர்ரோட்டைஷனல் ப்லொவில் இருந்து ரோட்டைஷனல் ப்லொ என மாற்ற முடியும் மற்ற விசைகள் ஆன கொரியாலிஸ் விசை அமைந்திருக்கும் இந்த கொரியாலிஸ் விசையினால் பாய்மபொருள் ஓட்டம் இர்ரோட்டைஷனல் என்று இருக்கும்போது அதில் ரொட்டேஷனலிட்டியை உருவாக்க முடியும் சுழலும் இந்த பூமியின் மீது கொரியாலிஸ் விசை செயல்படுகிறது அதேபோல சமுத்திரங்களில் உருவாகும் சுழற்சி தன்மைக்கும் இந்த கொரியாலிஸ் விசை பெரிதும் காரணமாக அமைகிறது இப்பொழுது நான் கூறுவது செய்து பார்க்க முடியாத ஒன்று ஒருவேளை நமது பூமி சுழலாமல் அப்படியே நிற்குமேயானால் அப்போது அது இர்ரோட்டைஷனல் என்று எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் கொரியாலிஸ் விசை காரணமாக பூமிக்கு ஒரு சுழற்சி ஏற்படும் இவ்வாறு இதைப்போன்ற இயற்கையாக அமைந்த பல காரணிகள் காரணமாக நமது பாய்மபொருள் ஓட்டத்தில் இயற்கையாகவே சுழற்சித்தன்மை ஏற்பட்டுவிடுகிறது இவை செயற்கையாக நாம் உருவாக்கியது அல்ல எனவே நாம் எந்த ஒரு பாய்மபொருள் ஓட்டம் தடையில்லாமல் அது நிகழ்ந்தாலும் அதில் சுழற்சி தன்மை இல்லாமல் இருக்கும் என்று உறுதி கூற முடியாது ஒருவேளை நமது பாய்மபொருள் இன்விஸிட் தன்மையை பெற்றிருந்து இங்கு கொடுக்கப்பட்டுள்ள 234 காரணிகள் இடம்பெறவில்லை மேலும் பாய்மபொருள் ஓட்டம் தொடக்கம் முதலே இர்ரோட்டைஷனல் ஆக அமைந்துள்ளது என்றால் அது எப்பொழுதுமே இர்ரோட்டைஷனல் ஆகவே அமையும் பாய்மபொருள் திடப்பொருளோடு கொண்டுள்ள தொடர்பு எல்லைகளால் மட்டும் சுழற்சி தன்மையற்ற ஒரு ஓட்டத்தில் சுழற்சி தன்மையை ஏற்படுத்தி விட முடியாது ஏனெனில் பாய்மபொருளுக்கு விஸ்கசிட்டி அமையப் பெறவில்லை எனில் திடப்பொருள் அலைகளால் ஏற்படும் தடங்கல்கள் பாய்மபொருளுக்குள் ஊடுருவாது எனவே தொடக்கம் முதலே சுழற்சிஅற்ற ஒரு பாய்மபொருளின் ஓட்டத்தில் எப்பொழுதுமே சுழற்சி அற்றதாகவே இருக்கும் இதுவே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய முக்கிய கருத்து ஆகும்

இர்ரோடேஷ்னாலிட்டி குறிக்கும் ஒரு நியூட்டானியன் பாய்மபொருளுக்கு ஷியர் ஸ்ட்ரெஸ் நாம் இதுபோன்ற ஒரு எடுத்துக்காட்டினை ஏற்கனவே நமது முந்தைய வகுப்பில் பார்த்துள்ளோம் அதில் ஒரு பிலுயிட் எலிமெண்ட்டானது ஒரு குறிப்பிட்ட அமைப்பில் இருக்கும் சியர் எபெக்ட் அதன் மீது செயல்படும் பொழுது அதன் நீள அகல அளவில் மாற்றம் ஏற்படும்ஆனால் அதனுடைய அங்குலரிடி மாறுபடாது ஆனால் அது ஒரு பிரத்தியேகமான சூழ்நிலை பொதுவாக இர்ரோட்டைஷனல் ப்லொ பொட்டன்ஷியல் ப்லொ என்றும் அழைக்கப்படும் ஏனெனில் அதன் ஓட்டத்தில் வேலோஸிட்டி பொட்டன்ஷியல் இருப்பதனால் அவ்வாறு அழைக்கப்படும் ஒரு பாய்மபொருளின் ஓட்டம் இர்ரோட்டைஷனல் ப்லொ எவ்வாறு இருக்கும் என்று ஆராயும் பொழுது அது ஒரு கன்சர்வேட்டிவ் வேலோஸிட்டி பீல்ட் என்ற ஒன்றாக இருக்கும் அது இவ்வாறு இருப்பதனால் இதனுடைய கிரேடியான்ட்களை நாம் ஸ்கேலார் பொட்டன்ஷியல் ஆக எழுத முடியும் கன்சர்வேட்டிவ் வேலோஸிட்டி பீல்ட் என்று நாம் சொல்லும்போது அதில் மிகக் குறைவான அளவிலேயே ஆற்றல் இழப்பு இருக்கும் எவ்வாறு புவியீர்ப்பு விசையின் கன்சர்வேட்டிவ் பீல்ட் அமைந்துள்ளதோ அதைப்போன்றே அமையும் வேலோஸிட்டி பீல்ட் மற்றும் ஒரு போர்ஸ் பீல்ட் இரண்டும் ஒரே அமைப்பில் இருக்காது ஆனால் நீங்கள் இது இரண்டும் ஒன்று என்று நினைத்துக் கொண்டிருக்கலாம் ஏனெனில் இதுவும் ஒரு வெக்டர் பீல்ட் என்பதனால் இருக்கலாம் ஒரு வேலோஸிட்டி பீல்ட்ல்எது அதனது இருப்பு ஆற்றலை குறைக்கும் எனில் அதில் ஏற்படும் இழப்பு ஆகும் இந்த இழப்பு ஏற்பட காரணம் பாய்மபொருளுடைய விஸ்கசிட்டி தன்மையைப் பொறுத்து அமையும் எனவே ஒரு பாய்மபொருளில் விஸ்கஸ் எஃபக்ட் வலுவாக இருந்தால் அந்தப் பொருளின் ப்லொவ் பீல்ட் இருப்பு ஆற்றலை இழக்காத வண்ணம் அமையாது எனவே பொதுவாக ஒரு பாய்மபொருள் இர்ரோட்டைஷனல் என்று அமைந்து மேலும் அதைத் தொடர்வதாக இருந்தால் அது இன்விஸிட் தன்மையைப் பெற்றிருக்க வேண்டும் விஸ்கஸ் எபெக்ட் அமைந்துள்ள ஒரு பாய்மபொருள் ஓட்டத்தில் எப்பொழுதுமே ஆற்றல் இழப்பு நிகழ்ந்துகொண்டே இருக்கும் இது ஒரு போர்ஸ் ஃபீல்டில் உராய்வு காரணமாக ஏற்படும் இழப்பு போன்றது நாம் பார்க்க இருக்கின்ற இந்த எடுத்துக்காட்டு கணக்குபிலுயிட் கினேமட்டிக்ஸ் தலைப்பின் கீழ் வருவதாகும் நீங்கள் பார்ப்பதுபோல இங்கே ஒரு செவ்வக வடிவிலான பிளேட் ஒன்று உள்ளது அதற்கு கீழாக மற்றொரு பிளேட் உள்ளது கீழ் அமைந்துள்ள பிளேட்டில் நிறைய துவாரங்கள் சீராக அமைந்து உள்ளன அந்த துவாரங்களின் வழியாக காற்று இவ்வாறாக பாய்ந்து கொண்டிருக்கிறது இந்தக் காற்றின் வேகம் சீராக அமைந்துள்ளதாக எடுத்துக்கொள்வோம் அதனை V0 என்று குறித்துக் கொள்வோம் மேல் அமைந்துள்ள இந்த பிளேட் ஆனது கீழுள்ள பிளேடின் நடு மையத்திலிருந்து சமமாக இருபுறமும் அமைந்துள்ளது மற்றும் இருப்புறத்தில் நீளத்தை என்று எடுத்துக் கொள்ளலாம் இந்த பிளேட்டின் நீளமானது இந்தப் படத்திற்கு செங்குத்து திசையில் அமைந்துள்ளது அதனை L என்று குறிக்கலாம் இந்த இரு பிளேட்களுக்கும் இருக்கின்ற இடைவெளியை h என்று குறிக்கலாம் இங்கு நாம் எடுத்துக் கொண்டுள்ள அனுமானங்கள் இந்த காற்றின் ஓட்டம் இன்விஸிட் ப்லொ மற்றும் ஸ்டெடி ப்லொ என்பவைகளாகும் இங்கு நாம் இந்த பிளேடின் எடை எவ்வளவு இருந்தால் நாம் இப்போது பார்க்கின்ற நிலையில் அது அமைந்திருக்கும் என்பதை கண்டறிவதே ஆகும் இதுபோன்ற கணக்குகளில் நாம் முதலில் கண்டறிய வேண்டியது வேலோஸிட்டி பீல்ட்டை தான் நாம் முன் கணக்கில் செய்தது போல பிளேட்டின் நடுப்பக்கத்தில் இருந்து x தொலைவில் உள்ள நமது கண்ட்ரோல் வால்யூம் வழியாக எவ்வளவு கனஅளவு காற்று உள்நுழைந்து செல்கின்றது என்பதை கணக்கிட வேண்டும் இதன் உள்நுழையும் காற்றின் கனஅளவு V0xl என்ற அளவில் இருக்கும் இதில் L என்பது பிளேட்டின் நீளம் இது நம்மை நோக்கி உள்ளது வெளிவரும் காற்றின் வேகத்தை u என்று எடுத்துக்கொள்ளலாம் நாம் இன்விஸிட் ப்லொ என்று எடுத்துக்கொண்டு உள்ளதால் இந்த u மதிப்பு x அச்சு திசையை பொறுத்து மட்டுமே வேறுபடும் y அச்சு திசையை பொருத்து மாற்றம் அடையாது

இந்த சமன்பாடு எவ்வாறு நிறுவப்பட்டது எனில் இது உள்ள அன்ஸ்டெடி தொடர்களை நீக்கி பின் நமது கண்டினூட்டி சமன்பாட்டினை இன்டெகிரெட் செய்ததன் மூலம் கிடைத்தது நாம் ஸ்டெடி ப்லொ என்று அனுமானித்து உள்ளதால் இங்குள்ள அன்ஸ்டெடி தொடர்கள் நீக்கம் பெற்றுவிட்டன இவை ஸ்டெடி ப்லொ என்பதினால் இதன் அடர்த்தி இரு புள்ளிகளிலும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று அவசியமில்லை இப்பொழுது நமக்கு ஒன்றாக இருப்பதனால் இவற்றை நீக்கிவிடலாம் எனவே நமது சமன்பாடு இவ்வாறு மாற்றமடையும் A1V1A2V2 நாம் இங்கு 2 அனுமானங்களை செய்திருக்கிறோம் ஒன்று ஸ்டெடி ப்லொ என்பது மற்றொன்று காற்றின் அடர்த்தி மதிப்பு மாறாமல் உள்ளது என்பதனால்தான் நமது சமன்பாட்டில் வலப்புறம் மற்றும் இடப்புறத்தில் இருந்து அதனை நீக்கி உள்ளோம் காற்றின் இந்த அடர்த்தி மதிப்பு எதைப் பொறுத்து வேண்டுமானாலும் அமையலாம் எடுத்துக்காட்டாக காற்றின் அடர்த்தி நேரத்தை பொறுத்து மாறுவதாக எடுத்துக்கொள்ளலாம் அவ்வாறு எடுத்துக்கொண்டாலும் சமன்பாட்டின் வலப்புறம் மற்றும் இடப்புறத்தில் அதன் மதிப்பு ஒன்றாகவே அமையும் எனவே இவ்வாறு காற்றின் அடர்த்தி மதிப்பு சமன்பாட்டில் இருந்து நீக்க முடியும் ஆனால் நான் எடுத்துகாட்டிற்க்காக சொன்னது உண்மை அல்ல ஏனெனில் நாம் ஸ்டெடி ப்லொ என்று அனுமானம் செய்திருப்பதால் நேர அடிப்படையில் காற்றின் அடர்த்தி மாற்றம் அடையாது எனவே இதன் சமன்பாட்டின் இருபுறங்களிலும் மாறாமல் அதனால் நீக்கி விடுகிறோம் நான் காற்றின் அடர்த்தி மதிப்பு ρ constant என்று சொல்லும்பொழுது இது ஒரு இன்கம்ரசிபில் ப்லொ அமைப்பில் ஒரு பிரத்தியேக சூழல் என்பதை உங்கள் மனதில் பதிய வைக்க விரும்புகிறேன் ஏனெனில் சில நல்ல புத்தகங்களிலும் நமக்கு குழப்பம் ஏற்படும் வகையிலேயே கொடுக்கப்பட்டுள்ளன ஏனெனில் ஒரு இன்கம்ரசிபில் ப்லொ என்பதற்கு அனுமானங்கள் ஆக ρ constant என்று கொடுக்கப்பட்டுள்ளன ஆனால் உண்மையில் ஒரு பாய்மபொருளின் ஓட்டம் இன்கம்ரசிபில் ப்லொ ஆக அமைய வேண்டுமெனில் அதற்கு பாய்ம பொருளின் அடர்த்தி மதிப்பு ρ Constant என்றிருக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை எனவே இன்கம்ரசிபில் ப்லொவில்ρ Constant என்ற ஒரு அமைப்பு பிரத்தியேகமான சூழல் என்பதை புரிந்துகொள்ள வேண்டும் உண்மையில் ஒரு பாய்மபொருளின் இன்கம்ரசிபிலிட்டி என்பதை நிர்ணயிப்பதற்கு அதன் அடர்த்தி மதிப்பை மட்டும் வைத்து கூறிவிடமுடியாது ஆனால் ஒரு பாய்ம பொருளின் அடர்த்தி மதிப்பு மாறாமல் இருக்குமேயானால் நிச்சயமாக அதன் ஓட்டம் இன்கம்ரசிபில் ப்லொ ஆக இருக்கும் என்று கூறமுடியும் இந்த பிளேடின் அல்லது சிப்பின் மீது செயல்படும் விசைகளை அறிய இவ்வாறான பிரீ பாடி டயக்ராம் என்பதன் மூலம் அறியலாம் இதில் அழுத்தம்பிளேடின் அடிப்பகுதியிலும் செயல்படுகிறது மேல்புறத்தில் வளிமண்டல அழுத்தம் செயல்படுகிறது இந்த பிளேடிட்ன் உட்புறம் தவிர மற்ற பக்கங்களை சுற்றி வளிமண்டல அழுத்தம் ஒரே அளவாக செயல்படுகிறது என்று எடுத்துக்கொள்ளலாம் அதனை pa என்று குறிக்கலாம் இப்பொழுது p என்பதன் மதிப்பு pa என்பதை விட அதிகமாக இருக்கும் போது பிளேடிட்ன் மீது மேல்நோக்கு திசையில் விசை செயல்படும் இதற்கு எதிராக பிளேடிட்ன் எடையானது கீழ்நோக்கி செயல்பட்டு பிளேடிட்ன் மீது செயல்படும் மேல்நோக்கு விசையை சமன் செய்யும் எனவே இந்த பிளேட்டின் மீது செயல்படும் அழுத்தம் காரணமாக செயல்படும் ரிசல்டன்ட் போர்ஸ் மதிப்பை அறிந்தால் பிளேட்டின் எடை மதிப்பை அறிந்ததை போலாகும் x அச்சு திசைக்கான ஆய்லர் சமன்பாடு x அச்சு திசையில் பாய்மபொருள் அசிலரேசேன் ax At x ப்ளேட்டின் மீது செயல்படும் மொத்த மேல் நோக்கு விசை நாம் அடுத்த விரிவுரைக்கு ஒரு சிறிய அறிமுக உரையாக இந்த வகுப்பில் நாம் நமது ஆய்லர் மற்றும் பெர்னோலி சமன்பாடுகளை Bernoulli's equation ஒரு புதிய கோஆர்டினேட் சிஸ்டத்தில் எழுத முயற்சிப்போம் அவை ஸ்ட்ரீம் லைன் கோஆர்டினேட் சிஸ்டம் என்ற ஒன்றாகும் ஏன் சமன்பாடுகளை இந்த சிஸ்டம் அடிப்படையில் மாற்றி அமைக்க விரும்புகிறேன் எனில் ஒருவேளை நாம் எடுத்துக் கொள்ளும் இருபுள்ளிகளும் ஸ்ட்ரீம் லைன் திசையில் அமையும் பொழுது இந்த இரண்டு சமன்பாடுகளும் அவற்றிற்கு பொருந்தும் அதற்காகவே இந்த சமன்பாடுகளை ஸ்ட்ரீம் லைன் கோஆர்டினேட் சிஸ்டம் முறையில் மாற்றி அமைக்க விரும்புகிறேன் நாம் இப்படி ஒரு ஸ்ட்ரீம் லைன் ஒன்றை எடுத்துக்கொண்டால் அதற்கு டான்ஜென்சியல் மற்றும் நார்மல் காம்பௌண்ட்களை s மற்றும் n என்று குறிக்கலாம் பல நேரங்களில் சிலின்டிரீகல் கோஆர்டினேட் சிஸ்டம் மற்றும் ஸ்ட்ரீம் லைன் கோஆர்டினேட் சிஸ்டம் இவ்விரண்டிற்கும் இடையே குழப்பம் வருகிறது அவ்வாறு வருவதை ஆரம்பம் முதலே தவிர்க்க முயற்சி செய்வோம் இங்கு இதன் மையத்தை தொடக்கம் என எடுத்துக்கொண்டால் ரேடியல் திசையில் உள்ள அளவை r என்றும் அதற்கு நேர் செங்குத்தாக உள்ள அளவை என்றும் குறிக்கிறோம் எனவே இந்த திசைகளில் அமைந்த யூனிட் வெக்டர்களை மற்றும் என்று முறையே குறிக்கிறோம் இவை இரண்டுமே ஆர்த்தோகோணல் அமைப்பைப் பெற்ற சிஸ்டம் ஆகும் இங்கு உள்ளதை டான்ஜென்சியல் என்று எடுத்துக் கொள்வது கூடாது ஒரு வட்ட வடிவ அமைப்பில் தான் ரேடிஎஸ் அளவின் நேர் செங்குத்து டேன்ஜன்ட் எனப்படும் எனவே இதைப் பொருத்தவரை ரேடியல் மற்றும் கிராஸ் ரேடியல் என்று அழைப்பது சரியாக இருக்கும் எனவே இங்கு என்று குறிப்பிடப்பட்டுள்ளது ரேடியல் திசைக்கான யூனிட் வெக்டர்களாகும் கிராஸ் ரேடியல்திசைக்கான யூனிட் வெக்டர் ஆகும் இது ரேடியல்திசைக்கு நேர் செங்குத்து திசையில் அமைந்திருக்கும் எனவே இவை ஒருவகையில் டான்ஜென்ட் மற்றும் நார்மல் காம்போனன்டு என்று அறியப்படுகின்றன